இன்று நான் விளிம்பு விளைவு கீற்றணி சோதனை பற்றி விவாதித்து அதனை ஆய்வுக்கூடத்தில் எவ்வாறு செய்வது என்று விளக்குகிறேன் இப்பொழுது உங்களுக்கு நான் சோதனையை காண்பிக்கிறேன் இதுதான் விளிம்பு விளைவு கீற்றணிக்காண சோதனை அமைப்பாகும் இதை ஏற்கனவே நான் அமைத்துள்ளேன் இது தான் பாதரச ஒளி மூலமாகும் இது தான் நிறமாலைமானி இது இணையாக்கி இதன் மூலம் நமக்கு இணையான கதிர்கள் கிடைக்கின்றன இந்தப் பகுதி தான் கீற்றணி ஆகும் ஒளியானது கீற்றணி மேல் இணையாக விழுகின்றன நாம் இதனை ஒளியானது செங்குத்தாக விழுவதற்காக அமைத்துள்ளோம் இப்பொழுது ஒளியானது கீற்றணி மேல் செங்குத்தாக விழுந்து விலகல் அடைகிறது பிறகு வெவ்வேறு வண்ணங்களை வெவ்வேறு ஆர்டர்களில் விளிம்பு விளைவின் விளைவாக தருகிறது இது தான் தொலைநோக்கி இங்கே நாம் கைபேசியின் கேமிராவில் நிறமாலை பார்க்கிறோம் இந்த நிறமாலையை நான் இதில் சேமித்து வைக்கிறேன் பிறகு இதை விரிவாக விளக்குகிறேன் ஏனென்றால் இந்த சோதனை நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ளும் இப்பொழுது நிறமாலையை பாருங்கள் இப்பொழுது நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் இங்கே நாம் பார்ப்பது நிறமாலை வரிகளின் முதலாம் ஆர்டர் ஆகும் இந்த நிற மாலையில் வெவ்வேறு வண்ணங்கள் இருக்கின்றன நான் எழுதியபடி நீல வண்ணம் பச்சை வண்ணம் மஞ்சள் வண்ணம் மற்றும் சிவப்பு மேலும் ஆரஞ்சு நமக்கு தெரிகிறது ஆனால் நான்கு வண்ணங்கள் மிகவும் நன்றாக தெரிகின்றன அதாவது வயலட் வண்ணத்திற்கு பக்கத்தில் உள்ள வண்ணங்கள் நன்றாக இருக்கின்றன இவை முதலாம் ஆர்டர் ஆகும் இப்பொழுது இந்த கைபேசியில் பாருங்கள் இவை இரண்டாம் ஆர்டர் ஆகும் நான் தொலைநோக்கியை சுற்றுகிறேன் இப்பொழுது இரண்டாம் ஆர்டர் நோக்கி நகர்த்துகிறேன் இதற்கு நான் கேமராவை சிறிது நகர்த்த வேண்டியிருக்கிறது இதை அமைப்பது சிறிது கடினமாக உள்ளது மேலும் நான் சுற்ற வேண்டி உள்ளது இப்பொழுது நீங்கள் பார்ப்பது முதலாம் ஆர்டர் நான் இப்பொழுது இரண்டாம் ஆர்டர் பெறுவதற்கு முயற்சி செய்கிறேன் அடுத்த பக்கத்தில் பெறுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அடுத்த பக்கத்தில் பெறுவதற்கு நான் மேலும் நகர்த்த வேண்டியுள்ளது நான் மெதுவாக நகர்த்த வேண்டியிருக்கிறது எனக்கு இப்பொழுது கிடைத்துவிட்டது ஆனால் திரை சற்று பெரியதாக இருந்தால் நமக்கு நன்றாக கிடைக்கும் என்று நினைக்கிறேன் எனக்கு முதலாம் ஆர்டர் மிக நன்றாக கிடைத்திருக்கிறது ஆனால் இரண்டாம் ஆர்டர் பெறுவதற்கு நான் சிறிது சிரமப்படுகிறேன் ஆனால் உங்களுக்கு காட்டுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் இதற்கு நான் எதிர்திசையில் நகர்த்த வேண்டியுள்ளது இப்பொழுது பார்ப்பது இரண்டாம் ஆர்டர் என்று நினைக்கிறேன் இவற்றிற்கிடையே இடைவெளி உள்ளது இங்கே நான்கு வண்ணங்களில் கைபேசியில் உள்ள கேமராவில் பார்க்க முடிகிறது ஆனால் இவை நன்றாக தெரியவில்லை தொலைநோக்கியில் நேரடியாக பார்த்தாள் இதனுடைய இன்டன்சிட்டி நன்றாக இருக்கும் இரண்டாம் ஆர்டர் நான்கு வண்ணங்களும் நன்றாக தெரியும் இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தொலைநோக்கியை நகர்த்தி வெவ்வேறு வண்ணங்களுக்கு வெவ்வேறு ஆர்டர்களுக்கு நான் ஏற்கனவே கூறியபடி இடது பக்கம் கடைசியில் வைத்து அளவு எடுக்க வேண்டும் பிறகு அதே திசையில் நகர்த்தி வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 அளவுகள் எடுக்க வேண்டும் இந்த மாதிரியாக நாம் அளவுகள் எடுக்க வேண்டும் கைபேசியில் உள்ள கேமராவில் சரி செய்வது சிறிது கடினமாக உள்ளது இப்பொழுது நான் காண்பித்தவை இரண்டாம் ஆர்டர் ஆகும் இவ்வாறாக நீங்கள் முதலாம் ஆர்டர் நிறமாலை வரிகள் பெறமுடியும் நான் இதை மீண்டும் நகர்த்தினாள் அவை கிடைக்கும் ஆனால் நான் அவ்வாறு செய்யப்போவதில்லை ஏனென்றால் அவ்வாறு செய்வதற்கு நேரம் அதிகமாகும் நான் இப்பொழுது தொலைநோக்கியின் மூலம் பட்டைகளை பார்க்க முடியும் நான் நிறமாலைமானியின் தொலைநோக்கியை நகர்த்துகிறேன் இப்பொழுது முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் பார்க்க முடிகிறது நான் உங்களுக்கு மைய பட்டையை காண்பிக்க முடியும் இந்த வெள்ளை நிறத்தில் தெரிவதுதான் மையமானது ஆகும் ஏனென்றால் இதனுடைய கோணமானது பூஜ்ஜியம் ஆகும் இதுதான் மைய பட்டை ஆகும் இப்பொழுது கைபேசியின் கேமிராவில் நீங்கள் பார்ப்பது நிறமாலை வரிகளில் மையமான வரியாகும் இந்த வெள்ளையாக தெரிவது தான் மைய பட்டை அல்லது மைய வரி எனப்படும் இப்பொழுது இந்த மையத்திற்கு இடதுபுறம் நாம் பார்த்தோமென்றால் நமக்கு கிடைப்பது முதலாம் ஆர்டர் வரிகள் ஆகும் இப்பொழுது ஒருவர் சிறிது சரி செய்ய வேண்டியுள்ளது இப்பொழுது நமக்கு முதலாம் ஆர்டர் தெரிகிறது நாம் இப்பொழுது தொடர்ந்து நகர்த்தினாள் இரண்டாம் ஆர்டர் கிடைக்கிறது மையத்திலிருந்து இடது புறம் கடைசிக்கு சென்றால் நமக்கு இது கிடைக்கிறது இப்பொழுது வெள்ளையாக தெரிவது தான் மைய பட்டை ஆகும் நான் இதை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் இப்பொழுது வலதுபுறத்தில் கடைசி பகுதிக்கு நகர்த்துகிறேன் இப்பொழுது குறுக்கு வயரில் வயலட் அல்லது நீல வண்ணத்தில் வைத்து வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 அளவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அளவுகள் எவ்வாறு எடுப்பது என்று உங்களுக்கு ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன் இப்பொழுது நான் சோதனை எவ்வாறு செய்வது என்று விளக்குகிறேன் இந்த அமைப்பை நான் இப்பொழுது மாற்றப் போகிறேன் நான் இதை திறக்கிறேன் இப்பொழுது இது சுலபமாக நகர முடிகிறது நான் இதை திறந்ததினால் இதை சுலபமாக நகற்ற முடிகிறது ஒருவர் குமிழி மட்டம் மற்றும் முப்பட்டகம் இரண்டையும் உபயோகப்படுத்தி நிறமாலைமானியின் மேஜையை கிடை மட்டத்திற்கு சரி செய்ய வேண்டும் ஆனால் நான் அதை செய்யப்போவதில்லை அடுத்ததாக கீற்றணியை படுகதிருக்கு செங்குத்தாக இருக்குமாறு அமைத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இது 45 டிகிரி கோணத்தில் உள்ளது ஆனால் நான் இதை மாற்றிவிட்டேன் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் கீற்றணியை வைப்பதற்கு முன் நான் நேரடியாக அளவுகள் எடுக்க வேண்டும் நான் இப்பொழுது நேரடியாக அளவு எடுப்பதற்கு இதை அமைக்கிறேன் இப்பொழுது வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 அளவுகளை குறித்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது கீற்றணி இல்லாமல் நேரடியாக முதன்மை அளவுகோலின் அளவுகள் மற்றும் வெர்னியர் அளவுகோலின் அளவுகள் குறித்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது சுமாராக என்ன அளவு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன் இந்த அளவு 90 என்று இருக்கிறது இதனுடன் 90 மதிப்பை கூட்ட வேண்டும் பிறகு நான் தொலைநோக்கியை அந்த இடத்தில் வைக்கிறேன் இப்பொழுது எனக்கு அருகில் இருக்கும் வெர்னியர் அளவு 0 என்று இருக்கிறது மற்றொன்று 180 என்று இருக்கிறது தொலைநோக்கி ஆனது 90 டிகிரி சுற்றப்பட்டு உள்ளது எனவே ஒரு வெர்னியர் அளவானது 0 எனவும் மற்றொரு வெர்னியர் 180 எனவும் இருக்கிறது இதை நீங்கள் குறித்துக்கொள்ள வேண்டும் இங்கே 2 திருகுகள் உள்ளன இவற்றில் நான் கீற்றணியை வைக்கப் போகிறேன் இப்பொழுது இது இணையாக உள்ளது அதாவது இந்த இரண்டு கோடுகளுக்கு செங்குத்தாக நான் வைக்க வேண்டும் இதுதான் கீற்றணி இதுதான் பிடிப்பான் இதில் மாணவர் கீற்றணி என்று எழுதப்பட்டுள்ளது இதிலுள்ள கோடுகளின் எண்ணிக்கை ஒரு இன்ச்சில் 2500 என்று எழுதி இருக்கிறது அதாவது 2500inch LPI என்று இருக்கிறது இதை நாம் குறித்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு நிமிடத்தில் மூன்றில் ஒரு பங்கு என்றாள் 20 நொடிகள் ஆகும் இங்கே 2500 கோடுகள் ஒரு இன்ச்சில் உள்ளது எனில் ஒரு சென்டி மீட்டரில் எத்தனை கோடுகள் இருக்கும் என்று நாம் கணக்கிட வேண்டும் அதற்கு 2 54 என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் அதாவது சுமாராக 1000 கோடுகள் ஒரு சென்டி மீட்டரில் இருக்கின்றன இதை குறித்துக் கொள்ளவேண்டும் இப்பொழுது கீற்றணி கூறு என்பது என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே 1 1000 ஆகும் அதாவது 0 001 சென்டிமீட்டர் என்பது கீற்றணி கூறு ஆகும் இப்பொழுது நான் ஏற்கனவே கூறியபடி அட்டவணையில் முதன்மை அளவுகோலின் அளவு மற்றும் வெர்னியர் அளவுகோலின் அளவு ஆகியவற்றை குறித்துக் கொள்ள வேண்டும் பிறகு இரண்டிற்குமான கூடுதல் அளவு என்ன என்று குறித்துக் கொள்ள வேண்டும் நான் இங்கே வெர்னியர்1 மதிப்பை 0 என்றும் என்றும் வெர்னியர் 2 மதிப்பை 180 என்றும் குறித்துக் கொள்கிறேன் நான் இப்பொழுது இந்த முப்பட்டக மேஜையை 45 டிகிரி கோணத்தில் வைக்க வேண்டும் அதற்குமுன் கீற்றணியை பிடிப்பான் உதவியுடன் முப்பட்டகம் மேஜைமேல் படுகதிருக்கு செங்குத்தாக வைக்க வேண்டும் நான் தொலைநோக்கியை ஏற்கனவே 90 டிகிரி கோணத்தில் வைத்துள்ளேன் இப்பொழுது முப்பட்டக மேஜையை சுற்றி தொலைநோக்கியில் எதிரொலிக்க பட்ட கதிரை பார்க்க வேண்டும் இப்பொழுது கீற்றணியானது சரியாக 45 டிகிரி கோணத்தில் உள்ளது இப்பொழுது நான் வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 அளவுகளை எடுக்க வேண்டும் இப்பொழுது 45 டிகிரி அல்லது 135 டிகிரி சுற்றவேண்டும் இது எந்த திசையில் சுற்றுகிறேன் என்பதை பொறுத்தது இப்பொழுது அளவுகளை குறித்துக் கொள்ள வேண்டும் சுமாராக45 என்று இருக்கிறது இதிலிருந்து நான் சுற்றுகிறேன் இப்பொழுது 89 டிகிரி சுற்றுகிறேன் இப்பொழுது இது படுகதிருக்கு செங்குத்தாக இருக்கிறது இப்பொழுது இதை இந்த இடத்தில் நிறுத்தி அளவுகள் எடுக்க வேண்டும் இப்பொழுது இதை மாற்றக்கூடாது இப்பொழுது இணையாக்கியிலிருந்து கதிர்கள் கீற்றணி மேல் செங்குத்தாக விழுகின்றன நாம் முப்பட்டக மேஜையை மாற்றாமல் தொலைநோக்கியின் திருகை திறந்து நிறமாலை வரிகளை பார்க்க வேண்டும் இப்பொழுது இந்த அட்டவணை விளிம்பு விளைவு கோண அளவுகளை எடுக்க உபயோகப்படுத்துகிறோம் இப்பொழுது மையத்தில் நமக்கு வரி தெரிகிறது அதற்கு இரண்டு பக்கமும் கைபேசியில் உள்ள கேமிராவில் காண்பித்தபடி உங்களுக்கு முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் தெரிகிறது என்னால் இதை துல்லியமாக பார்க்க முடிகிறது நான் இப்பொழுது வலதுபுறத்தின் கடைசி பகுதிக்கு சென்று அளவுகள் எடுக்கிறேன் இப்பொழுது தொலைநோக்கியை நிலைநிறுத்தி மெல்லியதாக நகரும் திருகு மூலம் தொலைநோக்கியை வெவ்வேறு வண்ணங்களுக்கு அளவுகள் எடுக்க வேண்டும் முதலில் இரண்டாம் ஆர்டர் வயலட் வண்ணம் அல்லது நீல வண்ணம் இவ்வாறாக ஒவ்வொரு வண்ணங்களுக்கும் நாம் அளவுகள் எடுக்க வேண்டும் இரண்டாம் ஆர்டர் அளவுகள் எடுத்தபிறகு முதலாம் ஆர்டர் அளவுகள் எடுக்க வேண்டும் பிறகு மைய வரியின் அடுத்த பக்கத்திற்கு தொலைநோக்கியை நகர்த்தி இதே மாதிரி முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் என்று அளவுகள் எடுக்க வேண்டும் பிறகு சோதனையை திரும்ப செய்து அவற்றிற்கு சராசரி அளவுகள் எடுக்க வேண்டும் இப்பொழுது இந்த அட்டவணையை உபயோகப்படுத்தி நான் ஏற்கனவே விளக்கியபடி அனைத்து காரணிகளையும் கணக்கிட முடியும் இந்த சோதனை மிக நுண்ணியமான சோதனையாகும் இதன் மூலம் பாதரச ஒளி மூலம் அல்லது மற்ற எந்த ஒளி மூலத்தின் அலை நீளத்தையும் நாம் கணக்கிட முடியும் இந்த சோதனை மூலம் துல்லியமாக அளவுகள் எடுக்க இயலும் அது கீற்றணியில் உள்ள கோடுகளின் எண்ணிக்கையை பொருத்தது ஒரு சென்டி மீட்டரில் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நமக்கு துல்லியமான அளவுகள் எடுக்க முடியும் உங்களுடைய அளவுகள் இந்த நிறமாலைமானியின் வெர்னியர் அளவு மற்றும் வட்ட அளவுகளை சார்ந்தது இங்கே வெர்னியர் மாறிலி ஒரு நிமிடத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஆகும் அதாவது 20 நொடிகள் ஆகும் இந்த நிறமாலைமானியை உபயோகப்படுத்தி பிரிதிறன் நிறபிரிதிறன் மற்றும் வெவ்வேறு ஒளி மூலங்களின் அலை நீளங்களை விளிம்பு விளைவு கீற்றணி சோதனை மூலம் செய்ய இயலும் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன்